அடுத்து நாம் பேட்டரியைத் தேர்ந்தெடுக்கலாம் பேட்டரிக்கு வாட் ஹவர் தேவை என்ன என்பதைப் பார்ப்போம் Whload என்பது Whnight எஃபிசியென்சி ஆகும் ஒரு சாதாரண நிலையில் பகல் நேர லோட் Whday ஒளிமின்னழுத்த பேனல் பி வி பேனல் மூலம் வழங்கப்படுகிறது மற்றும் இரவு லோட் பேட்டரியால் வழங்கப்படுகிறது பி வி பேனல் பேட்டரியை இரவு லோட் க்கு ஏற்றவாறு சார்ஜ் செய்யும் மற்றும் இரவில் இன்சோலேஷன் இல்லை பேட்டரி லோட்க்கு போதுமான அளவு ஆற்றலை வழங்கும்படி பார்த்துக்கொள்ளும் சார்ஜ் டிஷ்சார்ஜ் இழப்புகளை கவனித்துக்கொள்ள இங்கே இந்த எஃபிசியென்சி ஃபேக்டர் செயல்திறன் காரணி சேர்க்கப்பட்டுள்ளது எனவே இந்த Whnight எஃபிசியென்சி இரவுலோட் மற்றும் நாம் ஏற்கனவே விவாதித்த பேட்டரி சார்ஜ் டிஷ்சார்ஜ் இழப்புகளை சரி செய்யும் இப்போது இது பி வி பேனல் தினமும் லோட் க்கு சப்ளை செய்தால் இருப்பினும் இப்போது நாம் தன்னியக்க செயல்பாட்டு நாட்களின் எண்ணிக்கையைப் பற்றி விவாதித்தோம் மேகமூட்டமான நாட்கள் இருக்கலாம் தொடர்ச்சியான நாட்கள் கணிசமான அளவு சூரிய சக்தி இல்லாமல் இருக்கலாம் இப்போது தன்னாட்சி செயல்பாட்டின் நாட்களின் எண்ணிக்கை தன்னியக்க செயல்பாட்டு நாட்கள் 0 அல்ல என்று சொல்லலாம் அதாவது பி வி பேனல்கள் பங்கேற்காமல் 1 நாள் இருக்கிறது பி வி பேனல்கள் பங்கேற்காமல் இரண்டு நாட்கள் இருக்கலாம் மற்றும் பல எனவே இந்த na0 0 ஐ எடுத்துக் கொண்டால் பேட்டரி வழங்க வேண்டியலோட்என்ன நிச்சயமாக அந்த நாளின் இரவு லோட் ஐ பூர்த்தி செய்ய வேண்டும் அது Whnight எஃபிசியென்சி Whday Whnight எஃபிசியென்சி அதாவது அந்த நாளின் முழு லோட் ஐயும் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்போது இது அந்த நாளின் மொத்த லோட் ஆக இருக்கும் மேலும் சூரிய சக்தி கிடைக்காத அத்தனை மணிநேரங்களுக்கு பேட்டரி இந்த மொத்த லோட் க்கும் முழு நாளுக்கும் சப்ளை வழங்க வேண்டும் ஆகவே இதை na தன்னாட்சி செயல்பாட்டின் நாட்களின் எண்ணிக்கையால் பெருக்க வேண்டும் இப்போது இது பேட்டரி பூர்த்தி செய்ய வேண்டிய மொத்த வாட் ஹவர் ஐ உங்களுக்கு வழங்கும் எனவே இதை Whnight efficiency of the battery X na 1 Whday efficiencyX na என எளிமைப்படுத்தலாம் இப்போது பேட்டரி வேதியியலைத் தேர்ந்தெடுக்கவும் எடுத்துக்காட்டாக லெட் ஆசிட் பேட்டரி குழாய்வடிவ டியூபுலர் லெட் ஆசிட் பேட்டரியை எடுத்துக்கொள்வோம் இவை 80 DOD ஆழமான டிஷ்சார்ஜ் பண்புகளைக் கொண்டவை எனவே பொதுவாக ஒரு பி பயன்பாட்டிற்காக இதைத் தேர்ந்தெடுப்பர் குழாய்வடிவ டியூபுலர் லெட் ஆசிட் பேட்டரியின் 80 டிஓடி ஆழமான டிஷ்சார்ஜ் தொடர்ச்சியான நீண்ட நேர லோட் களை பூர்த்தி செய்ய முடியும் மற்றும் Ahbat ஐ கணக்கிட முடியும் அதாவது WhloadDOD norm இதில் Whload பேட்டரியின் எஃபிசியென்சி ஐ உள்ளடக்கியதாகும் நாம் முன்னர் விவாதித்த எடுத்துக்காட்டை நினைவுகூரவும் அதில் மூன்று லோட்கள் இருந்தனலோட்1லோட்2லோட்3 லோட்1 24 வோல்ட் டி யில் தொடர்ச்சியாக 48W பகல் இரவு லோட் லோட்2 ஒரு நீரேற்றும் பம்ப் தினமும் மூன்று முறை 1 மணிநேர காலம் மீண்டும் 24 வோல்ட் டிசி மற்றும்லோட்3 3 ஏ 24 வோல்ட் ஒவ்வொரு 2 மணி நேரமும் 6 நிமிட காலத்திற்கு இருந்தது டே லோட் 612 Wh மற்றும் இரவுலோட் 914 4Wh ஆக இருந்தது பேட்டரியைத் தேர்ந்தெடுப்பதற்கும் பேட்டரி திறனைக் கணக்கிடுவதற்கும் இந்த மதிப்பைப் பயன்படுத்துவோம் எனவே இந்த 24V Vbat nomஆகும் DOD 0 8 இது 80 டிஷ்சார்ஜ் ஆழம் na nr என்பது தன்னாட்சி நாட்களின் எண்ணிக்கை மற்றும் ரீசார்ஜ் செய்யும் நாட்களின் எண்ணிக்கை 0 ஆக எடுத்துக்கொள்வோம் ஏனெனில் ஒளிமின்னழுத்த பேனல்கள் ஒவ்வொரு நாளும் லோடுக்கு சப்ளை வழங்குவதில் பங்கேற்கிறது Whload என்பது Whnightefficiency அதாவது 914 7 0 7 இது ஒரு நடைமுறை மதிப்பு பேட்டரிக்கு 70 செயல்திறனை நான் எடுத்துக்கொள்கிறேன் Whload 1306 Wh Ahbat ஐ கணக்கிடலாம் அது 13060 8 X 24 V 0 8 டிஷ்சார்ஜ் ஆழம் 24V பேட்டரியின் நாமினல் வோல்டேஜ் ஆகும் Ahbat 68 Ah என்று கிடைக்கிறது மேலும் நான்ஒவர்லேப் கண்டிசனில் லோட் கரன்ட் அதிகபட்சம் 6A ஆகும் மற்றும் ஆவரேஜ் லோட் கரன்ட் 2 65 A ஆகும் நீங்கள் 68 Ah மற்றும் 6A ஐக் கருத்தில் கொண்டால் நாம் 70Ah பேட்டரியை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு C10 வீதத்தைத் தேர்வுசெய்தால் அது 7A 70A 10 7A ஆக இருக்கும் சார்ஜிங் மற்றும் டிஷ்சார்ஜ் ரேட் வீதம் 7A எனவே 70Ah C10 அல்லது C 10 என்ற பேட்டரி ஐ தேர்ந்தெடுக்கலாம் இது ஒரு மோசமான வடிவமைப்பு ஆகும் இங்கே மேக்சிமம் கரன்ட் ரேட்டிங் கூட இந்த சி 10 ரேட்டிங்க்கிற்குள் உள்ளது கெப்பாசிட்டியும் சரியாக உள்ளது ஆனால் இது ஒரு பெரிய அளவிலான பேட்டரி மற்றும் விலையுயர்ந்த பேட்டரி ஆகும் எவ்வாறாயினும் 68Ah மற்றும் சராசரி கரன்ட் 2 65A ஐத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் செலவில் நாம் இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக செல்ல முடியும் இதன் விளைவாக ஒரு பேட்டரி 70Ah மற்றும் C20 ரேட்டிங்க் தேர்வு செய்யப்படுகிறது சி 20 ஏறக்குறைய 3 5 ஏ ஐக் கொடுக்கும் இது இன்னும் 2 65 ஏ சராசரியை விட அதிகமாக இருக்கும் எனவே இது கூட சிறப்பாக செயல்படும் ஆனால் அதிகபட்ச டிஷ்சார்ஜ் கரன்ட் 6 ஏ சி 20 ரேட்டிங் ஐ விடஅதிகமாக இருக்கும் எனவே இது திறனில் சிறிது இழப்பை ஏற்படுத்தும் ஆனால் அது அனுமதிக்கப்பட்டால் இதற்குச் செல்வது சாதகமாக இருக்கலாம் ஏனெனில் இது நிச்சயமாக மிகவும் மலிவானது மற்றும் அளவு சிறியது